எல்லோருக்கும் மதிய வணக்கம் இன்று நாம் திட்ட திட்டமிடல் மற்றும் திட்ட மதிப்பீடு பற்றி பார்ப்போம் ஒரு வெற்றிகரமான திட்டத்தை உருவாக்குவதை முதலில் பார்ப்போம் ஒப்புக்கொண்ட செயல்பாட்டுடன் திட்டத்தை சரியான நேரத்தில் வழங்க முடியும் என்றால் அதுதான் இறுதி பயனருக்கு கொடுத்த வாக்குறுதி பின்னர்ஒப்புக் கொள்ளப்பட்ட செலவில் பயனருடன் தீர்மானிக்கப்பட்ட பரஸ்பர செலவில் தேவையான தரத்துடன் பயனர் விரும்பும் தரம் என்ன நாம் வழங்கிய அந்த தரம் பயனருக்கு திருப்தி அளிக்குமானால் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் இதற்காக நமக்கு இரண்டு நிலைகள் தேவை அதாவது நாம் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் பின்னர் இலக்குகளை அடைய முயற்சிக்க வேண்டும் ஆனால் சில நேரங்களில் இலக்குகளை அடைய முடியா விட்டால் என்ன ஆகும் திட்ட மேலாளர் அந்த இலக்குகளை அடைய முயற்சிக்கிறார் ஆனால் அதை அடைய முடியாது அடைய முடியாதவை அவை சாதிக்க முடியாதவை எனறால் பிறகு அவர் என்ன செய்ய முடியும் சரியான திட்டமிடுதல் மற்றும் சரியான மதிப்பீடு இல்லாததால் அவை தோல்வி அடைகின்றன சரியான திட்டமிடல் மற்றும் மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும் இதனால் திட்டம் வெற்றி பெறக்கூடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நான் முதலிலேயே இதை கூறியிருக்கிறேன் திட்ட மேலாளர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முறையாக திட்டமிட வேண்டும் மற்றும் செயல்முறை திட்டத்தின் வெற்றியை பெறுவதற்கு முறையான மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் இப்பொழுது கொஞ்சமாக திட்ட திட்டமிடலின் அறிமுகத்தை பற்றி பார்க்கலாம் நாம் ஏற்கனவே ஒரு திட்டம் தொடங்குவதற்கு முன்பு திட்டத்தை சாத்தியமானதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் ஒரு திட்டம் சாத்தியமானதாக கண்டறியப்பட்டால் இந்த முன்மொழிவு ஒவ்வொரு விஷயத்திலும் சாத்தியமானது என்று கண்டறியப்பட்டால் அதாவது தொழில்நுட்பத்திலும் நிதி சார்ந்தும் மற்றும் செயல்பாடு சார்ந்தும் சாத்தியமானது என்று கண்டறியப்பட்டால் அதற்குப் பிறகு திட்ட மேலாளர் என்ன நடவடிக்கைகளை எடுப்பார் திட்ட மேலாளர்களின் செயல்பாடுகள் மாறுபட்டவை இவை பரவலாக இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒன்று திட்ட திட்டமிடல் பின்னர் திட்ட கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளார் திட்ட மேலாளரின் சில செயல்களை இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல் ஒரு திட்டத்தை திட்ட மேலாளர் சாத்தியமானதாக கண்டறியப்பட்டால் அவர் திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் திட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு அவர் முதலில் ஆரம்ப திட்டத்தை திட்டமிடல் வேண்டும் அதற்குப் பின்னர் இந்த திட்டம் அடிக்கடி புதுப்பிக்கப்படுகிறது இந்த திட்டம் செயல் படுத்துவதற்கு உகந்ததா இல்லையா என்பதை கண்டறிய முதலில் திட்ட ஆய்வு நடத்தப்படுகிறது என்று நீங்கள் கூறலாம் பிறகு திட்ட மேலாளர் திட்டத்தை உருவாக்க வேண்டும் இங்கே அவர் அதை பார்க்க வேண்டும் அவர் அதை எப்படி செய்வது இந்தத் திட்டத்தை அவர் எவ்வாறு பின்பற்ற முடியும் அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் சரியாக திட்ட செயலாக்க படி இங்கே அவர்கள் உண்மையில் எந்த திட்டத்தை உருவாக்கினார்களோ அதை செயல்படுத்த வேண்டும் பிறகு திட்ட செயலாக்கத்தை செயல்படுத்த வேண்டும் இப்போது பல்வேறு திட்ட திட்டமிடல் நடவடிக்கைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் எண் ஒன்று மதிப்பீடு அங்கே மதிப்பீட்டு கட்டத்தில் எதை மதிப்பிட வேண்டும் செயல்திறன் செலவு வளம் மற்றும் திட்டம் நடக்கும் காலம் திட்ட மேலாளர் சரியான அட்டவணையை உருவாக்குவதற்கு சரியான திட்டமிடலை உருவாக்க வேண்டும் அவர் சில திட்டமிடல் முறைகளை பின்பற்ற வேண்டும் ஊழியர் அமைப்பும் சரியான முறையில் அங்கு இருக்க வேண்டும் அதாவது எத்தனை ஊழியர்கள் இந்த திட்டத்தை முடிக்க தேவைப்படுவார்கள் என்பதை சரியாக திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு திட்டத்திலும் சில ஆபத்துக்கள் இருப்பதை நாம் முன்பே அறிந்திருக்கிறோம் அந்த ஆபத்துக்களை கையாள்வதற்கு சில வேறுபட்ட அல்லது சில குறிப்பிட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதாவது ஆபத்தை அடையாளம் காண்பது ஆபத்தை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் ஆபத்தை குறைத்தல் திட்ட மேலாளர்கள் சில வேறு தர உத்தரவாத திட்டம் உள்ளமைவு மேலாண்மை திட்டம் போன்ற திட்டங்களைப் பின்பற்ற வேண்டியிருக்கும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம் எந்த செயலை திட்ட திட்டமிடல் செயல்பாட்டிற்கு பின்பற்றப்பட வேண்டும் என்பதை முதலில் மேலாளர் நிர்ணயிக்கப்பட்ட திட்ட நோக்கங்கள் அல்லது இலக்குகளை நிறைவேற்ற தேவையான பணிகளை அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் செய்யவேண்டிய பணியை அவர் அடையாளம் காண வேண்டும் இதற்காக அவர் பிரேக் டவுன் கட்டமைப்பை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பணிக்கும் எவ்வளவு தேவை என்பதை அவர் மதிப்பிட வேண்டும் மேலும் ஒவ்வொரு பணியையும் செய்ய எவ்வளவு வளங்கள் தேவை என்பதையும் அவர் மதிப்பிட வேண்டும் 3 மற்றும் 4 ஆம் கட்டத்தில் கொடுக்கப்பட்ட பாய்ன்டின் படி திட்ட மேலாளர் ஒவ்வொரு வேலையும் முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் அல்லது எத்தனை படிகள் இருக்க வேண்டும் என்பதை கணக்கிட வேண்டும் அதேபோல் அவர் பணி படி மற்றும் திட்டச் செலவை மதிப்பிட வேண்டும் இந்தப் பணியை வளர்ப்பதற்கு அல்லது தனிப்பட்ட அல்லது முழு திட்டத்திற்கும் எவ்வளவு செலவு ஆகும் என்பதையும் கணக்கிட வேண்டும் பணிகளுக்கு இடையே ஆன சார்பு நிலைகளையும் அவர் தீர்மானிக்கவேண்டும் இறுதியாக அவர் ஒவ்வொரு பணிக்கும் முழு திட்டத்திற்கும் ஒரு அட்டவணையை தயாரிக்க வேண்டும் இங்கே அவர் மைல்கற்களை வழங்கக்கூடிய செலவு மற்றும் பேமெண்ட் போன்றவற்றை பயன்படுத்தலாம் இப்பொழுது நீங்கள் திட்ட திட்டமிடுவதை ஏன் செய்யவேண்டும் என்று பார்க்கலாம் ஏனென்றால் திட்டமிடலுக்கு மிகுந்த கவனிப்பு மற்றும் கவனம் தேவை நம்பத்தகாத நேரம் மற்றும் வளம் மதிப்பீடுகளுக்கான முடிவு பின்வருவனவற்றில் இருக்கிறது ஒருவேளை திட்ட மேலாளர் சில நம்பத்தகாத நேரத்தை தேர்ந்தெடுத்து இருந்தால் அவரால் சாதிக்க முடியாது மற்றும் சில ஆதார மதிப்பீடுகள் சாத்தியமில்லை பின்னர் பின்வரும் சிக்கல்களும் ஏற்படக்கூடும் பின்வரும் பிரச்சினைகள் என்ன இது தேவையற்ற முறையில் திட்டங்களை வழங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் வாடிக்கையாளர் எரிச்சலடைந்து அதிருப்தி அடைவார் அது அந்த அணியின் மன உறுதியில் சில பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் மற்றும் அது தவறான மதிப்பீட்டிற்கு வித்திடும் அந்த திட்டம் தோல்வி அடைந்து விடும் எனவேதான் நாம் ஒரு திட்டத்தை உருவாக்கும் பொழுது அதற்கு அதிக முக்கியத்துவம் மற்றும் அக்கறை மற்றும் கவனத்தை கொண்டிருக்க வேண்டும்' ஸ்லைடிங் விண்டோ திட்டமிடுதல் என்பது ஒரு சிறப்பு வகை திட்டமிடல் ஆகும் இது பல கட்டங்களில் திட்ட திட்டமிடுதலை உள்ளடக்கியது ஒரு கட்டத்தில் இது திட்டத்தை உருவாக்க வில்லை மாறாக ஒரே கட்டத்தில் இது பல கட்டங்களில் திட்டமிடலை தயாரிக்கிறது பொதுவாக இது மேலாளர்களை மிக விரைவாக செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது ஏனெனில் மேலாளர்கள் தேவை மட்டத்தில் திட்டத்தை விரைந்து உருவாக்க ஓப்புக்கொண்டு விடுவார்கள் அல்லது நாங்கள் திட்டத்தை இந்த மாநிலத்திற்கு வழங்குவோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவை உண்மையில் அடைய முடியாது ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால் அல்லது ஸ்லைடிங் விண்டோ பிளான் அவை திட்ட மேலாளர்கள் ஆரம்பத்தில் ஒத்துக் கொள்வதை தடுக்கிறது இந்தக் கொள்கை ஜாவா ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால் போன்றது இதை நீங்கள் நெட்வொர்க்கில் படித்திருப்பீர்கள் ஒரு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் ஆரம்பத்தில் குறைந்த தகவல்கள் மட்டுமே கிடைக்கின்றன பிறகு போகப்போக புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் வரும் இந்த புதுப்பிக்கப்பட்ட தகவல் பின்னர் பெறப்படுகிறது அவை துல்லியமான திட்டமிடலுக்கு உதவும் அதனால்தான் ஒரே விண்டோவில் செய்வதற்கு பதிலாக ஒருகட்டத்தில் மேலாளர்கள் பல கட்டங்களில் திட்டமிடலை செய்ய வேண்டும் அல்லது பல கட்டங்களில் எந்த கட்டத்தில் இந்த விண்டோவின் சில கருத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இறுதியாக உங்களுக்கு இந்த கிளாசிக்கல் வாட்டர் ஃபால் மாடல் பற்றி தெரியும் அங்கே சில அவுட்கம் இருக்க வேண்டும் அதேபோல் மென்பொருள் திட்ட மேலாண்மை வெளியீடு என்ன மென்பொருள் திட்ட மேலாண்மை வெளியீடு எஸ்பிஎம்பி ஆவணமாகும் இது மென்பொருள் திட்ட மேலாண்மை திட்ட ஆவணம் என அழைக்கப்படுகிறது திட்டமிடல் முடிந்ததும் திட்ட மேலாளர் அவர் திட்டங்களை ஆவணப்படுத்த வேண்டும் அங்கு மென்பொருள் திட்ட மேலாண்மை திட்ட ஆவணம் எனப்படும் ஆவணத்தில் அமைப்பு என்னவாக இருக்கும் அமைப்பின் உள்ளடக்கங்கள் என்னவாக இருக்கும் பின்வரும் உள்ளடக்கங்கள் எஸ்பிஎம்பி ஆவணத்தில் உள்ளது முதலில் இங்கே இந்த திட்டத்தின் சிறிய அறிமுகம் தேவை பங்கு குறிக்கோள்கள் மற்றும் முக்கிய செயல்பாடுகள் போன்றவை விவரிக்கப்ப வேண்டும் பின்னர் அவர்கள் குறிப்பிடவேண்டிய பல்வேறு திட்ட மதிப்பீடுகள் வரலாற்றுத் தரவு மதிப்பீட்டு நுட்பங்கள் அவை காஸ்ட் எஃபாட் மற்றும் திட்டத்தின் காலம் போன்றவற்றிற்கு பயன்படுகின்றது அவை இந்த பிரிவில் திட்ட மதிப்பீடுவைக்கப்படவேண்டும் பின்னர் திட்டம் வளங்கள் அதில் இருக்கும் திட்டத்திற்கு தேவைப்படும் வளங்கள் என்ன மக்கள் வன்பொருள் மென்பொருள் மற்றும் எந்த சிறப்பு வளங்களும் இருக்கலாம் இந்த உலகத்தில் ஏதேனும் அட்டவணை பின்வருமாறு இருந்தால் எந்த உருப்படியாக இருந்தாலும் நீங்கள் வேலை முடிவு கட்டமைப்பை பயன்படுத்தலாம் பணி நெட்வொர்க் என்ன கேன்ட் விளக்கப்படம் மற்றும் பி ஆர் டி விளக்கப்படம்போன்றவை மற்றொரு உள்ளடக்கம் இடர் மேலாண்மை திட்டமிடல் எப்படி நீங்கள் கையாளுவீர்கள் நீங்கள் எந்த வகையான ஆபத்தைவைக்க வேண்டும் என்ன ஆபத்து பகுப்பாய்வு செய்வீர்கள் ஆபத்தை எவ்வாறு கண்டறிவது அவற்றின் தாக்கத்தை எவ்வாறு மதிப்பிடுவது ஆபத்தை கைவிடுவது அல்லது குறைப்பது எப்படி இந்த விஷயங்களை இடர் மேலாண்மை திட்டத்தில் விளக்க வேண்டும் இதேபோல் திட்ட கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்டம் நீங்கள் இந்த திட்டத்தை எவ்வாறு கண்காணிக்கிறார்கள் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் மற்றும் கண்கள் என்பது தொடர்பான திட்டம் இவற்றை இங்கே விவாதிக்கப்பட வேண்டும் இறுதியாக இதர பிரிவு எஸ்பிஎம்பிSPMP ஆவணத்தில் இருக்கவேண்டும் அதில் செயல்முறை தையல் தர உத்தரவாதம் அம்சங்கள் உள்ளமைவு மேலாண்மை அம்சங்கள் ஆகியவை எஸ்பிஎம்பி ஆவணத்தில் விவரிக்கப்படும் இதர திட்டங்களின் தலைப்பின் கீழ் இருக்கும் அடிப்படை மதிப்பீடு கேள்விகள் எவை என்று இப்போது பார்ப்போம் நாம் உருவாக்கப் போகும் மென்பொருளின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் நாம் அளவை மதிப்பிட வேண்டும் ஒரு செயலை முடிக்க எவ்வளவு முயற்சி தேவை இது போன்ற முயற்சியை இங்கே மதிப்பிடவேண்டும் எவ்வளவு காலண்டர் நேரம் ஒரு செயல்பாட்டை முடிக்க எவ்வளவு காலம் தேவை அதை மதிப்பிட வேண்டும் இறுதியாக செயல்பாட்டின் மொத்த செலவு என்னவாக இருக்கும் மற்றும் திட்டத்தின் மொத்த செலவு என்னவாக இருக்கும் என்பதையும் மதிப்பிட வேண்டும் இவை அடிப்படை மதிப்பீட்டு கேள்விகள் இப்பொழுது நாம் பின்பற்ற போகும் மதிப்பீட்டின் வரிசை என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் நாம் திட்டத்தின் அளவை தீர்மானிக்க வேண்டும் மற்றும் அளவு தெரிந்தால் எவ்வளவு முயற்சி தேவைப்படும் என்பதை தீர்மானித்து விடலாம் முயற்சி மதிப்பீட்டில் இருந்து திட்டக் காலம் மற்றும் செலவை நாம் தீர்மானிக்க முடியும் இந்த வரிசையில் பின்வரும் வரைபடத்தில் குறிப்பிடலாம் முதலில் நாம் அளவை மதிப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அளவிலிருந்து நாம் முயற்சி மற்றும் கால அளவை மதிப்பிட முடியும் மற்றும் முயற்சியிலிருந்து செலவை மதிப்பிட முடியும் பின்னர் மதிப்பிடப்பட்ட கால முயற்சியில் இருந்து தம் யாரோ அல்லது திட்ட மேலாளர் ஊழியர்களை மதிப்பிட முடியும் மற்றும் கால மதிப்பீடு மற்றும் ஊழியர்களின் மதிப்பீட்டில் இருந்து திட்ட மேலாளர் ஒரு அட்டவணையை தயாரிக்க முடியும் மென்பொருள் செலவு கூறுகள் எவை என்று இப்பொழுது பார்ப்போம் பின்வருபவைதான் மென்பொருள் செலவு கூறுகள் முதலில் வன்பொருள் மற்றும் மென்பொருள் செலவு பற்றி பார்ப்போம் எனவே அந்த மென்பொருள் செயல்படுவதற்கான வன்பொருள் உருவாக்கத் தேவையான மற்றும் வன்பொருள் கொண்டு மென்பொருளை உருவாக்குவதற்கான செலவு இதைத்தான் வன்பொருள் மற்றும் மென்பொருள் செலவு என்று கூறுகிறோம் பயண மற்றும் பயிற்சி செலவு அதாவது ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க தேவையான செலவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பயணங்களும் முக்கியமான கூறுகள் மற்றொரு முயற்சி செலவு இது மிகவும் முக்கியமானது மற்றும் இறுதியாக இந்தத் திட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய ஓவர் ஹெட் என்ன என்பதை நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் இந்த அனைத்து செலவுகளும் வன்பொருள் செலவே ஆதிக்கம் செலுத்தும் காரணியாகும் பெரும்பாலான திட்டங்களில் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொறியாளர்களின் சம்பளம் செலவாக கருதப்படும் அதனால்தான் இது மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் காரணியாக இருக்கலாம் இது மொத்த செலவில் பெரும்பகுதியை கொண்டிருக்கும் பிறகு அவர்கள் எந்த ஓவர் ஹெட் திட்டத்திற்காக அல்ல ஆனால் வெவ்வேறு திட்டங்களுக்கும் கூட இருக்கலாம் கட்டிடம் வெப்பமாக்கல் லைட்டிங் போன்றவற்றின் செலவை இங்கே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல்தொடர்பு செலவு பகிரப்பட்ட வசதிகளின் விலை நூலக ஊழியர்கள் உணவகம் போன்றவை இவை என்ன ஓவர் ஹெட் கருதப்படலாம் ஒரு மென்பொருளை உருவாக்குவதற்கான திட்டத்தில் ஏற்படும் செலவுகள் வேறு வேறானவை இப்பொழுது நான் உங்களிடம் கூறியது போல் மிக முக்கியமான செலவு கூறுகளில் ஒன்று முயற்சி முயற்சி எவ்வாறு அளவிடுவது இந்த முயற்சியை அளவிடுவதற்கு இந்த முயற்சி அளவிடுவதற்கு ஒரு நுட்பம் உங்களுக்கு தேவை அதுதான் பர்ஸன் மந்த் என்று அழைக்கப்படுகிறது இது முயற்சியுடன் மிகவும் தொடர்புடையது ஒருவேளை ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கு மூன்று பர்ஸன் மந்த் என்று மதிப்பிடப்படுகிறது இப்போது நாம் இதை என்ன சொல்கிறோம் ஒரு நபர் மூன்று நாட்களுக்கு வேலை செய்கிறாரா அல்லது 30 நபர்கள் ஒரு நாளுக்கு வேலை செய்கிறார்களா இல்லை நிச்சயமாக இல்லை பிறகு ஏன் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க ஒரு மனிதன் மாதத்திற்கு எத்தனை மணி நேரம் என்று பார்ப்போம் இயல்புநிலை மதிப்பு மாதத்திற்கு 152 மணி நேரம் என்று நாம் சொன்னால் அதாவது 19 நாட்கள் சிலவற்றில் வேலை செய்யவேண்டும் அல்லது ஒரு நபர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் 19 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் ஏன் பர்ஸன் மந்த் மற்றும் பர்ஸன் டேஸ் அல்லது பர்ஸன் இயர்ஸ் இல்லை எனவே பொதுவாக நவீன திட்டங்கள் முடிக்க சில மாதங்கள் ஆகும் சில திட்டங்கள் வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கும் மேல் ஆகலாம் ஆனால் அவை நவீன திட்டங்கள் முடிவடைய சில மாதங்களே ஆகு ம் அதனால்தான் இந்த ஆண்டு திட்டங்களுக்கு நபர் ஆண்டு தெளிவாக பொருந்தாது இதேபோல் நபர் நாட்கள் சிறியதாக இருக்கும் நபர் நாட்கள் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு ஓவர்ஹீட் மிகவும் கடினமாக இருக்கும் இது பெரியதாகவும் சிரமமாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் நடுவில் வருவது எது என்று நாம் முயற்சிக்க வேண்டும் இது ஒரு பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும் முயற்சியை அளவிட இது ஒரு பொருத்தமான வெற்றிக்காக இருக்கும் இப்போது இந்த செலவு மற்றும் விலையை பார்ப்போம் ஒரு மென்பொருள் உற்பத்தி செய்வதற்கான செலவை கண்டறிய மதிப்பீடுகள் செய்யப்படுகின்றன ஒரு மென்பொருள் அமைப்பை உற்பத்தி செய்வதற்கான செலவு என்ன என்பதை கண்டறிய மதிப்பீடுகளை நாம் தயாரிக்க வேண்டும் இருப்பினும் அபிவிருத்தி செலவுக்கும் வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கப்படும் விலைக்கும் இடையே இதுபோன்ற எளிய உறவு இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த தயாரிப்பு அல்லது அமைப்பு என்னென்ன கருத்துகள் அல்லது பொருளாதார அரசியல் மற்றும் வணிக கருத்துக்கள் எவ்வாறு ஒரு வாடிக்கையாளர்களுக்கு நிர்ணயிக்கும் விலையில் தங்களது பங்களிப்பை காட்டுகிறது என்பதை கருத்தில் கொள்ளவேண்டும் அதனால்தான் திட்டத்தின் வளர்ச்சி செலவுக்கும் விலைக்கும் இடையே நேரடி உறவு எளியதாக இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம் மற்றும் இந்த திட்டத்தை பெறுவதற்கு வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் செலவு மதிப்பீட்டு முறை இதைக் குறிக்கிறது இது இரண்டு உள்ளீடுகளை எடுக்கும் அவை மற்றும் பிற செலவு இயக்கிகளாகவும் இருக்கலாம் இந்த மதிப்பீட்டு செயல்முறைக்கு பிறகு முயற்சியை பெறலாம் வளர்ச்சி நேரம் மதிப்பிடப்பட்ட முயற்சி மேம்பாட்டு நேரம் தேவைப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் திட்டத்தின் செலவு ஆகியவற்றிற்கான மதிப்பீடுகளை பெறலாம இவைதான் சில காரணிகள் அவை மென்பொருளின் விலையை பாதிக்கும் அது சந்தை வாய்ப்பு இந்த செலவு நிச்சயமற்ற தன்மையை மதிப்பிடுகிறது என்று நீங்கள் கூறலாம் இவை மென்பொருளை பாதிக்கும் சில காரணிகள ஞானத்தின் சில வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மென்பொருள் திட்டத்திற்கு தெளிவான வரையறைகள் முக்கிய மைல்கற்கள் மற்றும் நேரம் மற்றும் பணத்தின் எதார்த்தமான மதிப்பீடுகள் பின்னர் என்ன நடக்கும் திட்டம் கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா என்பதை திட்ட மேலாளர்கள் சொல்ல முடியாது மதிப்பீடுகள் எப்போது தேவைப்படுகின்றன திட்டத்தின் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு மதிப்பீடுகள் தேவைப்படுகின்றன கட்டத்தின் தொடக்கத்தை போலவே நேரம் செலவு மற்றும் நன்மை மதிப்பீடுகள் தேவைப்படுவதை நீங்கள் மதிப்பிட வேண்டும் அதேபோல் திட்ட மட்டத்தில் கணிக்கப்பட்ட நேரம் திட்ட அட்டவணை செலவு திட்ட வரவு செலவுகளை மதிப்பிடுகிறது மற்றும் செலவு மற்றும் லாபம் அல்லது நன்மை வணிக கூறில் மதிப்பிடப்படுகிறது அதைப்போல் ஒரு திட்டத்தை தொடங்கும் நிலைகளில் நமக்குத் தேவை நேரம் மற்றும் செலவு மதிப்பிடுவது இந்தக் கட்டத்திற்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது மதிப்பிடுகிறது இவைதான் இந்தத் திட்டத்தை மதிப்பிடுவதில் உள்ள பிரச்சினைகள் உண்மையில் திட்ட மதிப்பீடு என்பது மிகவும் அகநிலையானது இது அகநிலையாக இருப்பதால் சில தடைகளை மதிப்பீட்டின் போது ஏற்படுத்துகிறது இது மிகவும் அகநிலை மற்றும் அரசியல் அழுத்தங்கள் மதிப்பீட்டின் போது சில சிக்கல்களை உருவாக்குகிறது மற்றும் தற்போது தொழிநுட்பம் வேகமாக மாறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தொழில்நுட்பத்தை மாற்றுவது திட்ட மதிப்பீட்டிற்கான மென்பொருளுக்கு தடையாக அமைகிறது இறுதியாக இப்பொழுது என்ன மாதிரியான திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறார்கள் அவை பெரும்பாலும் இயற்கையில் வேறுபட்டவை ஒரு திட்டத்தின் அனுபவமானது மற்ற திட்டங்களுக்கு பொருந்தாது ஏனென்றால் அவை இயற்கையில் வேறுபட்டவை இது பல்வேறு காரணிகள் பல்வேறு அளவுருக்கள் மதிப்பிடுவதில் சில சிறப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் மதிப்பீடு தொடர்புடைய இரண்டு முக்கியமான சிக்கல்களை பார்ப்போம் ஒன்று முடிந்துவிட்டது மேல் மதிப்பீடு மற்றொன்று கீழ் மதிப்பீடு மேல் மற்றும் கீழ் மதிப்பீடு 2 சட்டங்களால் வழி நடத்தப்படுகிறது 1பார்கின்ஸன் லா கிடைக்கும் எல்லா நேரத்திலும் வேலை அது இருக்க வேண்டும் என்று கூறுகிறது அப்படி என்றால் நீங்கள் ஒரு இடத்திற்கு 30 நாட்களில் முடிக்க வேண்டிய ஒரு வேலையை 20 நாட்களுக்கு மேல் மதிப்பீடு செய்வது பிறகு அந்த வேலையில் என்ன நடக்கும் கிடைக்கும் எல்லா நேரங்களிலும் வேலை செய்ய அவர்கள் விரும்ப மாட்டார்கள் உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வேறு சமயத்தில் முயற்சிப்பார்கள் இன்னும் இரண்டு நாட்கள் தான் தேவைப்படுகிறது அதற்குள் மீதமுள்ள அனைத்து வேலைகளையும் செய்வோம் என்று கூறுவார்கள் கிடைக்கும் நேரத்தை நிரப்புவதற்கு வேலை விரிவடைகிறது நீங்கள் கால அளவை அதிகமாக மதிப்பிட்டால் இது நடக்கும் குறைத்து மதிப்பிட்ட நன்மை என்றால் அதிகப்படியான செலவு இருக்காது இந்த அமைப்பின் குறை என்னவென்றால் அவை முடிக்கப்படாமல் இருக்கும் மற்றும் தரமற்றதாக இருக்கும் மற்றொரு சட்டம் என்னவென்றால் இதை மதிப்பிடுவதற்கு மதிப்பீடு செய்வதற்கும் வெயின் பர்கின் ஜீரோத் லா Weinberg's Zeroth நம்பகத்தன்மை வழிநடத்துகிறது நம்பகத்தன்மை தேவையைப் பூர்த்தி செய்யாத மென்பொருள் திட்டம் வேறு எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று அது கூறுகிறது இந்த நம்பகத்தன்மை தேவையில்லை என்றால் அதற்கு நம்பகத்தன்மை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை இது விரும்பத்தகாத வேறு எந்தத் தேவையையும் பூர்த்தி செய்ய முடியும் ஆகவே மதிப்பீட்டின் விளைவு என்னவென்றால் அதிக ஆக்ரோஷமான இலக்கும் உந்துதலும் அவர்களின் மன உறுதியை குலைக்கும் மற்றும் மதிப்பீட்டின் அடிப்படையில் தரமற்ற வேலையை கைவிடலாம் நேரம் குறைவாக இருப்பதால் அங்கே அழுத்தம் இருக்கும் அவர்கள் தரத்தை கருத்தில் கொள்ளாமல் ஓரளவு கணிசமான வேலையை செய்வார்கள் இந்த திட்டம் கைவிடப்படலாம் வெற்றிகரமான மதிப்பீட்டிற்கான அடிப்படை என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் இரண்டு என்னென்ன தேவை ஒன்று இதே போன்ற கடந்தகால திட்டங்களைப் பற்றிய தகவல் மற்றொன்று சம்பந்தப்பட்ட வேலையின் அளவை எவ்வாறு அளவிடுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லது திட்ட மேலாளர் திட்டத்தை உருவாக்குவதில் செய்த வேலையின் அளவை அள விடுவார் இதுதான் மதிப்பீட்டின் வெற்றிக்கான அடிப்படையை உருவாக்குகிறது அந்த விஷயங்கள் உள்ளன சம்பந்தப்பட்ட வேலையின் அளவை அளவிடுவதற்கு LOC 'குறியீடு கோடுகள்' போன்ற பாரம்பரிய அளவு நடவடிக்கைகளை பயன்படுத்தலாம் ஆனால் அடுத்த வகுப்பில் LOC சில சிறப்பு சிக்கல்களை பார்க்கலாம் மதிப்பீடுகளை செம்மைப் படுத்துதல் மதிப்பீடுகளை எவ்வாறு செம்மைப் படுத்துவது இந்த மதிப்பீடு ஒரு படியில் செய்ய முடியாது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் திட்ட மதிப்பீட்டாளர் முதலில் ஆரம்ப மதிப்பீட்டை செய்யவேண்டிய ஆரம்ப மதிப்பீட்டை நீங்கள் முதலில் செய்ய வேண்டும் பின்னர் படிப்படியாக அதை புதுப்பிக்க வேண்டும் அதை செம்மைப்படுத்த வேண்டும் இப்போது மதிப்பீடுகளை செயல்படுத்துவதற்காக அல்லது மதிப்பீடு புதுப்பிப்பதற்காக இந்த மதிப்பீடுகளை சரி செய்வதற்கான காரணம் என்ன என்பதை பார்ப்போம் ஏனெனில் தொடர்பு செலவு மதிப்பீடுகளில் மறைக்கப்பட்டுள்ளது அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் தொடர்பு செலவு என்ன அவை வெளியே வரவில்லைஅல்லது சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அவற்றை கண்டுபிடிக்க முடியாது சாதாரண நிலைமைகள் பொருந்தாது திட்டங்கள் மாறும் இந்த மாற்றம் வெவ்வேறு திட்டங்களில் தவறாகவும் இருக்கும் திட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாவற்றையும் இணைக்கும் திட்டம் மற்றும் சட்டங்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம் திட்ட மேலாளர் கணிப்பிற்கு தகுந்தாற்போல் மதிப்பீடுகளை சரி செய்ய வேண்டும் அல்லது செம்மைப்படுத்த வேண்டும் மதிப்பீடுகளை சரிசெய்வது என்பது சரி செய்யப்பட்ட சில செயல்களுக்கான நேரம் மற்றும் செலவை மதிப்பிடுவது சிக்கல் வளங்களை அதிகரிக்கின்றன மற்றும் சூழ்நிலை விவரங்கள் இதற்கு அடுத்த வரும் கட்டங்களில் தெளிவாக வரையறுக்கப்படுகிறது அங்கு தேவை உருவாகிறது திட்ட மேலாளர் நேரம் மற்றும் செலவு கணக்கீட்டை சில சிறப்பு செயல்களுக்கு சரிசெய்ய அல்லது சுத்திகரிப்பு செய்ய வேண்டும இறுதியாக எஸ்எஸ்ஏ திட்ட திட்டமிடலின் போது மேற்கொள்ளப்படும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து முதலில் பார்க்கலாம் இந்த திட்ட திட்டமிடலின் போது மேற்கொள்ளப்படும் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல் ஊழியர்கள் அமைப்பு ஆகியவை சில இதர திட்டங்கள் திட்ட திட்டமிடுதலின் அவுட் கம் குறிப்பிடும் ஆவணம் எஸ் பி எம் பி அல்லது மென்பொருள் திட்ட மேலாண்மை திட்ட ஆவணம் அறிமுகப் பகுதியில் பல்வேறு மதிப்பீடுகள் போன்றவற்றை நாம் இங்கே விவரித்துள்ளோம் மேலும் திட்டமிடல் மற்றும் இதர விஷயங்கள் போன்றவற்றில் ஒரு பகுதியும் இருக்கும் மேலும் திட்ட மதிப்பீட்டில் அடிப்படையாக உள்ள சில விஷயங்களையும் விவாதித்து இருந்தோம் பிராஜக்ட் மதிப்பீட்டுக்கு அடிப்படை என்ன என்பதையும் பார்த்தோம் எப்படி ஏன் திட்ட மதிப்பீடு சரியாக வருவதில்லை மற்றும் ஸ்லைடிங் விண்டோ மதிப்பீடு பற்றியும் பார்த்தோம்திட்ட மேலாளர்கள் மதிப்பீட்டை ஒரு கட்டத்தின் ஒரு படியில் செய்ததில்லை அதை அவர்கள் பல்வேறு கட்டங்களில் செய்கிறார்கள் இன்னும் சில தகவல்கள் பக்கவாட்டு கட்டங்களில் பெறப்படலாம் அவை திட்ட மதிப்பீட்டின் போது அல்லது பல்வேறு மதிப்பீடுகளை கணக்கிடும்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படலாம் அதனால்தான் இந்த விண்டோ மதிப்பீட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நான் முன்பே கூறியது போல் முதலில் ஆரம்ப திட்டம் தயாரிப்பதை ஒரு பக்கத்தில் செய்யக்கூடாது பின்னர் அது படிப்படியாக உருவாக்கப்பட்டு இன்னும் புதுப் புதுத் தகவல்கள் வருவது போல செய்ய வேண்டும் பின்னர் திட்ட மேலாளர் பல்வேறு மதிப்புகளை மதிப்பீடுகளை புதுப்பிக்கலாம் அல்லது சரிசெய்யலாம் அது இன்னும் உங்களுக்கு துல்லியமான மதிப்பீட்டை கொடுக்கும் பல்வேறு மதிப்புகள் என்ன மதிப்பீட்டு நுட்பங்களுக்கு ஆன வகைகள் என்ன நாம் இந்த அளவு அளவை பற்றி விவாதிப்போம் ஆரம்ப அளவீடுகளில் ஒன்று அளவு என்று ஏற்கனவே நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அளவுகளை சரியாக மதிப்பிட முடிந்தால் விளைவு காலம் முயற்சி காலம் மற்றும் செலவு போன்ற பிற அளவுருவை நீங்கள் மதிப்பிடலாம் இந்த அளவு மதிப்பீடு சரியானது என்பதை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் இவை எல்லாம் குறிப்புகள் மிகவும் நன்றி